இந்தப்பாடத்திற்கு வரவேற்கிறோம் நாம் இப்பொழுது ஹார்ன் ஆண்டனாவின் வடிவமைப்பை பற்றி இங்கே தொடரலாம் அதற்கு முன்பாக உண்மையான வடிவமைப்பு சிக்கல் என்ன எனகாண்பதற்கு முன்பு நாம் எடுத்துக்கொண்ட உதாரண ஹார்ன்ஆண்டனாவின் கெயின் என்ன என்பதைக் கண்டறியலாம் இங்கே நாம் எடுத்துக்கொண்ட அளவுகள் முறையே a5 5 b2 75 a0 5 b0 25 1 26 ஆகும் நான் முன்பே கூறியது போல் இதன் அளவு அதிகபட்சமாக 10 வரை பயன்படுத்தலாம் இங்கே 5 5 என்பதே அதிகபட்ச அளவு ஆகும் இங்கு bஆனது 2 75 ஆகும் எனவே இங்குக் குறிப்பிடத்தக்க கெயின் உள்ளது அதனை இப்பொழுது நாம் இங்குக்காணலாம் பொதுவாக நமது இச்சமண்பாட்டை D என எழுதலாம் இந்த ஹார்ன்ஆண்டானாவில் Dமற்றும் Gயானது ஒன்றேயாகும் இந்த Dயை D 6 4 ab02 எனஎழுதலாம் மேற்கண்ட அனைத்துமதிப்புகளையும் இச்சமன்பாட்டில் மதிப்பிட அதன் டைரக்டிவிடி மதிப்பு 96 8 ஆகும் இது ஏறத்தாழ 19 86 டெசிபல் ஆகும் இது ஒரு சமன்பாடுஆகும் இதைப்போன்றே மற்றும் ஒரு சமன்பாடு உள்ளது அச்சமன்பாட்டையும் நாம் பயன்படுத்தலாம் அச்சமன்பாடானது D101 008log10ab02 lelh ஆகும் முந்தைய சமன்பாடும் நல்லதீர்வை கொடுக்கவல்லது எவரேனும் விருப்பப்பட்டால் நாம் இந்த இரண்டாவது சமன்பாட்டையும் பயன்படுத்தலாம் இந்தச் சமன்பாடானது மிகவும் எளிமையானது எனஇங்கே நீங்கள் காணலாம் இங்கு le மற்றும் lh ஆனது E மற்றும் H தளத்தில் உள்ள கோணப்பிழையால் ஏற்படும் இழப்புகள் டெசிபல் அளவுகளில் கணக்கில் கொள்ளப்படுகிறது ஏனெனில் இங்கு நமக்கு a b இன்மதிப்புதெரியாது எனவே அதனைக்கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிலிருந்து காணலாம் இதற்கு என்ன செய்யலாம் இந்த H மற்றும் E தளத்திற்கு நாம் இரண்டு புதியமாறிகள் s மற்றும் t என எடுத்துக்கொள்வோம் இங்கு t என்பது காலஅளவு மாறி கிடையாது இந்த s மற்றும் t யை பின்வருமாறு எழுதலாம் sb281 ta282 இங்கு s ஆனது E தளத்திலும் மற்றும் t ஆனது H தளத்திலும் பயன்படுத்தப்படுகிறது இங்கு நாம் கோனாபிழையால் ஏற்படும் இழப்பின் டெசிபல் மதிப்பை s மற்றும் t மாறிகளுக்குத் தொடர்புபடுத்திக் கொண்டு வரைபடம் வரையலாம் அதற்கு நாம் t மற்றும் s ன் மதிப்பை 0 2 0 4 0 6 0 0 எனக்கொள்ளலாம் அந்த வரைபடம் மேற்காட்டிய மாதிரி இருக்கும் இதில் Le யானது ஃபங்ஷன் s சிலும் Lhஆனது ஃபங்ஷன் tயிலும் உள்ளது இங்கு a மற்றும் b ஆனது தெரியுமாதலால் இதிலிருந்து நாம் s மற்றும் tயை காணலாம் இந்த s மற்றும் tயை கொண்டு கொடுக்கப்பட்ட வரைபடம் மூலம் இழப்பின் மதிப்பை அறிந்துகொள்ளலாம் நாம் இதனை மேற்கண்ட அதே வடிவமைப்புக்கு பயன்படுத்தி நாம் ஏற்கனவே கண்டுவைத்துள்ள மதிப்பு சரியா எனஅறிந்துகொள்ள வேண்டும் எனவே நாம் மேற்கண்ட மதிப்பினை sb281 ta282 எனற சமன்பாட்டிலிட s 0 1575 மற்றும் t0 63 எனகிடைக்கிறது இப்பொழுது இந்தமதிப்பை வரைபடத்தில் பயன்படுத்தி Le மற்றும் Lh ன் மதிப்பை காணலாம் அவற்றின் மதிப்புகள் முறையே Le 0 2 dB Lh 2 75 dB ஆகும் இப்பொழுது இதன் மதிப்புகள் அனைத்தையும் D101 008log10ab02 lelh என்ற சமன்பாட்டிலிட அதன் கெயின் மதிப்பு 18 93 dB எனக் கண்டுகொள்ளலாம் நாம் முதல் சமன்பாட்டிலிருந்து கெயின் மதிப்பு 19 86 dB எனக் கண்டறிந்துள்ளோம் இங்கு இதன் மதிப்பு நாம் எதிபார்த்த மதிப்பு அளவில் இல்லை இப்பொழுது நாம் என்ன செய்யலாம் இன்னுமொரு சமன்பாடு உள்ளது அதைப்பற்றி நாம் இப்போது காண போவதில்லை எனவே வடிவமைப்பாளர்கள் பல்வேறு சமன்பாடுகளைப் பயன்படுத்துகின்றனர் என அறிந்துகொள்க இப்பொழுது நாம் மூன்றாவது சமன்பாடு ஒன்றை எழுதலாம் அதாவது D232 ab DE DH இங்கு ab என்பது உள்ளீடு கைடு DE என்பது ஹார்ன் ஆண்டனாவின் E தளத்தில் உள்ள டிரக்டிவிடி மற்றும் DH என்பது ஹார்ன் ஆண்டனாவின் H தளத்தில் உள்ள டிரக்டிவிடி ஆகும் வடிவமைப்பாளர்கள் இந்தச் சமன்பாட்டையும் பயன்படுத்துகின்றனர் ஆனால் நாம் கண்டறிந்த சமண்பாடானது மிகசிறந்த ஒன்றாகும் ஆனால் இங்கு நமக்கு ஒரு சிறிய சிக்கல் என்னவென்றால் எந்தத் திசையில் உள்ள விரிவடைதலை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிய வேண்டும் அதாவது E திசைபக்கவாட்டிலா அல்லது H திசைபக்கவாட்டிலா அதாவது a b மதிப்பு என்ன என்பதே ஆகும் நமது வடிவமைப்பிற்குக் கெயின் கொடுக்கபட்டுள்ளது என்றால் பிரமிடல் ஆண்டனாவின் கெயின் என்ன என்பதை நாம் கொடுக்கப்பட்ட உள்ளீடு வேவ்கைடின் அளவுகள் மூலம் காணலாம் இப்பொழுது நாம் விரிவடைதலை எவ்வாறு ஏற்படுத்தலாம் இப்போழுது நாம் அதற்கு முயற்சி செய்து அதற்குத் தேவையான வடிவமைப்பைக் காணலாம் இப்பொழுது இங்கே நாம் முன்பே கண்டறிந்த சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளவோம் இந்தச்சமன்பாடானது எளிமையான ஒன்று மேலும் இந்தச்சமன்பாடு ஒரு அடிப்படை சமன்பாடு ஆகும் அதாவது சமன்பாடு G 6 4 ab02 என்பதாகும் இந்தச்சமன்பாட்டை எளிதாகக் கையாள்வதற்காகப் பின்வருமாறு எழுதலாம் அதாவது G12 402 ab ஆகும் நாம் இப்பொழுது H தள ஹார்ன் அமைப்பை எடுத்துக்கொள்வோம் அதாவது a0tan h434 இதை உத்தேசமாக நாம் பின்வருமாறுஎழுதலாம் tan h22tan h4302a இது வடிவியலிலுருந்து தருவிக்கப்படுகிறது இதில் ρ2 என்பது ρh ஆகும் ஆதலால் இது H தள ஹார்ன் அமைப்பு ஆகும்

எனவே இதை a22a2h என எழுதலாம் இங்கு நாம் என்ன சொல்லவருகிறோம் என்றால் அதிக நீளமுடைய ஹார்ன் அமைப்பில் ρ2 மற்றும் ρh ஆகியவற்றின் நீளமானது உத்தேசமான ஒன்றே என்பதாகும் இதிலிருந்து நாம் a உத்தேசமாகப் பின்வருமாறு எழுதலாம் a30h இப்பொழுது நாம் E தள ஹார்ன் எடுத்துக் கொள்ளலாம் அதனை நாம் பின்வருமாறு எழுதலாம் b0tan e42 tan e20b b2e இதிலிருந்து நாம் b மதிப்பை உத்தேசமாகப் பின்வருமாறு எழுதலாம் b20e நாம் இப்பொழுது இந்த a மற்றும் b ஆகியவற்றை ρh மற்றும் ρe உடன் தொடர்புபடுத்தி எழுதியுள்ளோம் இப்பொழுது இதன் மதிப்புகளைச் சமன்பாடு G12 402 ab ல் இட நாம் G மதிப்பை பின்வருமாறு பெறலாம் G 202302 201 இப்பொழுது நாம் G ஐ பின்வருமாறு எழுதலாம் G 20230h 20e இங்குக்கெயின் முழுவதுமாக ρe மற்றும் ρh ஆகியவற்றின் மதிப்பை பொறுத்தே அமைகிறது இப்பொழுது நாம் ஒரு நிபந்தனையை இங்கே செயல்படுத்தப்போகிறோம் அதாவது மேற்கண்ட சமன்பாட்டில் ρe மற்றும் ρh ஆகியவற்றைப் பயன்படுதுவதால் இந்த ஹார்ன் செயல்முறைக்குப் பயன்படுத்த அதன் நிபந்தனையை பூர்திசெய்கிறதா எனகாணுதல் வேண்டும் இங்கு நாம் Pe Ph எனகொள்வோம் முன்பு கண்டறிந்த சமன்பாட்டின்படி இதை b beb2 1412a aha2 1412 என எழுதலாம் இந்த நிபந்தனையை நாம் G சமன்பாட்டில்இட அதாவது ρe மதிப்பை இப்பொழுது நமக்கு இதுபோன்ற சமன்பாடு கிடைக்கிறது மேற்கண்ட G சமன்பாட்டில் நாம் ρe மற்றும் ρh ஆகியவற்றை காணலாம் இங்கு ρe ஐ G மதிப்புக்கொண்டு எழுதலாம் அதுபோல் ρh ன் மதிப்பையும் G கொண்டு எழுதலாம் இதில் ஏதாவது ஒன்றை நாம் கண்டறிந்து கொள்ளலாம் அது நமது விருப்பமே இப்பொழுது நாம் சமன்பாட்டைப் பின்வருமாறு எழுதலாம் இங்கு நாம் ஒரு புதிய மாறியை எடுத்துக்கொள்கிறோம் அது ஆகும் இது ஒரு சிக்கலான சமன்பாடு ஆகும்

2 b22 1G2321 a2G2631 1 இங்கு நாம் இதனைத் தருவித்துள்ளோம் இங்கு நாம் சில உத்திகளைக் கையாண்டு இறுதியாக நாம் இச்சமன்பாட்டைப் பின்வருமாறு எழுதலாம் ஏனெனில் நாம் முன் பகுதியிலே சில எளிமையாக்களைக் கண்டுள்ளோம் இவ்வாறு நாம் செய்யவில்லையெனில் அடுத்தப் பகுதிக்கு செல்லஇயலாது எனவே சில உத்திகளைக் கையாண்ட பிறகு இறுதியாக நாம் பின்வருமாறு எழுதலாம் 2 b22 1G22 1 a2G21821 1ஆகும் இங்கு என்பது என்ன e எனக்கொள்ள வேண்டும் மேலும் hG22421 இங்கே நாம் மேற்கொண்ட சமன்பாட்டிலிருந்து ρe ஆனது ற்கு நேர்விகிதாச்சாரத்திலும் ρh ஆனது எதிர்மறை விகிதாச்சாரத்திலும் உள்ளது என அறியலாம் ஆனால் இங்கே நமது வடிவமைப்பு சமன்பாடுஆனது 2 b22 1G22 1 a2G21821 1 ஆகும் இச்சமன்பாட்டில் 2 மாறிகள் மட்டுமே உள்ளன அதாவது G மற்றும் மற்றவைகள் நமக்கு ஏற்கனவே தெரிந்தவைகள் இங்கு a b ஆனது வேவ்கைடின் அளவுகள் மற்றும் G ஆனது ஆண்டனா வடிவமைப்பின் விவரக்குறிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆகவே நாம் இன் மதிப்பை கண்டறிந்து அதிலிருந்து ρe மற்றும் ρh மதிப்பை கண்டறியலாம் மேலும் இந்த ρe மற்றும் ρh மதிப்பிலிருந்து a மற்றும் b ஐ கண்டறியலாம் இந்த மதிப்புகள் கொண்டு செயல்முறைக்குப் பயன்படுத்தப்படும் ஆண்டனாவை கட்டாயம் வடிவமைக்க இயலும் என முன்பே கண்டறிந்துள்ளோம் இங்கே a மதிப்பு அதிகமா அல்லது b மதிப்பு அதிகமா என எவ்வாறு தேர்வு செய்வது e hG22421 மேற்கண்ட இரண்டிலிருந்து நாம் பெறலாம் அதாவது ρe ஆனது ற்கு நேர்விகிதாச்சாரத்திலும் ρh ஆனது எதிர்மறை விகிதாச்சாரத்திலும் உள்ளது ஆரம்பத்தில் இதனைத் தருவிப்பது சற்று கடினமானது என்றாலும் பின்னர் இதனை நாம் தருவிக்கலாம் இப்பொழுது இந்தச்சமன்பாட்டில் தீர்வுகள் ஏதுமில்லை எனவே ஐட்ரெட்டிவ் முறையில் இதற்கு தீர்வு காணலாம் இப்பொழுது இங்கே கொடுக்கப்பட்டகெயின் மதிப்பு மற்றும் உத்தேசமான மதிப்பை இச்சமன்ட்பாட்டில் 2 b22 1G22 1 a2G21821 1 இருபுறமும் இட்டு அதன் மதிப்பை காண வேண்டும் இங்கு யின் மதிப்பை அதிகரித்து அல்லது குறைத்து சமன்பாட்டின் இருபுற மதிப்பும் சமமாக உள்ளவாறு காணுதல் வேண்டும் அதிலிருந்து யின் இறுதிமதிப்பை உறுதி செய்து கொள்ளலாம் இங்கு நாம் அதற்கான படிநிலைகளைக் காணலாம் இந்தச்சமன்பாடானது ஹார்ன் ஆண்டனாவின் வடிவமைப்பு முக்கியமான சமன்பாடு ஆகும் இப்பொழுது நாம் ஹார்ன் வடிவமைப்பின் படிநிலைகளைக் காணலாம் படிநிலை 1 கொடுக்கப்பட்ட கெயின் மதிப்பிலிருந்து நாம் மதிப்பை சமன்பாட்டிலிருந்து காணுதல் வேண்டும் ஆனால் நம்மால் காணுதல் இயலாது ஏனென்றால்இச்சமன்பாட்டைதீர்க்க இயலாது ஆகவே நாம் முதலில் எடுத்துக்கொள்வோம் G22 நாம் இம்மதிப்பை 2 b22 1G22 1 a2G21821 1 சமன்பாட்டில் பயன்படுத்தி அதன் இடப்புறம் மற்றும் வலப்புறத்தில் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் படிநிலை 2 சமன்பாட்டில் இடப்புறம் மற்றும் வலப்புறத்தில் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் இதன் இடப்புற மதிப்பு வலப்புற மதிப்பைவிடக் குறைவு எனில் நாம் மதிப்பை அதிகரித்தல் வேண்டும் ஏனெனில் சமன்பாட்டில் இடதுபுறத்தில் ஆனது பகுதியிலும் வலப்புறத்தில் யானது தொகுதியிலும் உள்ளது இதன் இடப்புற மதிப்பு வலப்புற மதிப்பைவிட அதிகம் எனில் நாம் மதிப்பை குறைக்கவேண்டும் இதன் மதிப்பைபயன்படுத்தி நாம் மதிப்பை அதிகரித்தோ அல்லது குறைத்தோ இறுதியாக மதிப்பை கணக்கிட்டுக் கொள்ளவேண்டும் நாம் இந்த மதிப்பை கண்டறிந்த பின் அடுத்தப் படிநிலைக்குச் செல்லலாம் படிநிலை3 இங்கு நாம் ρe மற்றும் ρh ஆகியவற்றைக் கண்டறியலாம் மேற்கண்ட சமன்பாட்டில் ρe மற்றும் ρh ஆகியவற்றை நேரடியாகக் காணலாம் நாம் இந்த ρe மற்றும் ρh ஆகியவற்றை அறிந்துகொண்டால் அதிலிருந்து a மற்றும் b மதிப்புகளைக் கண்டறியலாம் அதாவது ρe லிருந்து bஐயும் ρh லிருந்து a ஐயும் கண்டறியலாம் இப்பொழுது நாம் ஒரு வடிவமைப்பை எடுத்துக்கொள்ளலாம் அதனை எவ்வாறு தீர்க்கயியலும் என்பதை இப்போது காணலாம் படிநிலை 4 செயல்முறையில் இதனைப்பயன்படுத்த இயலுமா என்பதை நாம் ஆராயவேண்டும் நாம் ஏற்கனவே வடிவமைப்பு தொடங்குபோதே இந்த உத்ரவாதத்துடனே தொடங்கினாலும் அதன் இறுதி நிலையிலும் நாம் அதற்கான நிபந்தனையை மீண்டும் ஒருமுறை உறுதிபடித்திக்கொள்ளுதல் வேண்டும் ஏனெனில் அதில் ஏதேனும் சிறியபிழை இருக்கலாம் இறுதி வடிவமைப்பில் அதன் இயந்திர அளவு மறுபடுகளை நாம் சரிசெய்ய இயலாது எனவே இறுதியாக நாம் உறுதி செய்துகொள்ளுதல் வேண்டும் நாம் இப்பொழுது ஒரு வடிவமைப்பு மாதிரியை எடுத்துக்கொள்வோம் இங்கு X பேண்ட்க்கு உகந்த கெயின் அளவிற்கு வடிவமைத்தல் வேண்டும் X பேண்ட் என்பது 8 2 லிருந்து 12 4 GHz அதிர்வெண் கொண்டது இங்கு 11 GHz ல் கெயின் அளவு 22 6 dB ஆகும் இந்த ஹார்ன் ஆனது WR 90 என்ற வேவ்கைடுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த WR 90 என்ற வேவ்கைடின் அளவுகள் முறையே 0 9 இன்ச் மற்றும் 0 4 இன்ச் இதில் சிறிய அளவு 0 4 ஆனது b எனவும் 0 9 அளவு a எனவும் கொள்ளப்படுகிறது இங்கு நமது வடிவமைப்பை தொடங்கலாம் இங்குக் கெயின் அளவு 22 6 dB இதனை நாம் சாதாரண அளவில் எழுத அதன் மதிப்பு 181 97 அல்லது 182 ஆகும் இங்கு0 2 7273 செ மேலும் a00 8382 b00 நாம் இப்போது படிநிலை 1 எடுத்துக்கொண்டு ஐட்ரேசன் தொடங்கலாம் இங்கு நாம் G22 என்ற இந்தச்சமன்பாட்டிலிருந்து 181 9722 11 5539 எனக்கண்டறியலாம் இதன் மதிப்பை 2 b22 1G22 1 a2G21821 1இச்சமன்பாட்டிலிட இடபுற மதிப்பு வலப்புற மதிப்பைவிட அதிகம் எனவே இன் மதிப்பை குறைத்து மீண்டும் மீண்டும் சமன்பாட்டைத் தீர்க்க இறுதியாக ஆனது11 1157 ஆகும் அதாவது இது 11 55 ல் தொடங்கி இறுதியில் 11 11 என இறுதிசெய்யப்படுகிறது இப்போது இதிலிருந்து ρe மற்றும் ρh கண்டறியப்படுகிறது அதாவது 11 11 இதன் மதிப்பு30 316 செ அல்லது 11 935 இன்ச் இதைப்போன்று ρh ஆனது12 0094 அதாவது 32 753 செ அல்லது 12 895 இன்ச் ஆகும் இதிலிருந்து நாம் a ஐ கண்டறியலாம் அதாவது a30230h ஏற்கனவே நாம் ஹார்ன் வடிவமைப்பில் a ஆனது 30h என கண்டறிந்துள்ளோம் ஏற்கனவே நாம் ρh மதிப்பை கண்டறிந்துள்ளோம் எனவே அதனை இதில் இட a மதிப்பானது16 37 செ மீ அல்லது 6 445 இன்ச் ஆகும் இதேபோன்று b ஆனதுb201 ஆகும் இதன் மதிப்புb 12 859 செ மீ அல்லது 5 063 இன்ச் ஆகும் மேலும் Pe ஆனது 10 005 அல்லது 27 286 செ 743 இன்ச் ஆகும் அளவும் அதே அளவாகும் அதாவது Pe Ph எனவே இதிலிருந்து திறந்தவெளி வேவ்கைடின் விரிவடைதல் நீளம் 10 இன்ச் ஆகும் இந்த நீளமானது X பேண்ட்டிற்கு சிறிது அதிகமானதே இது பிரமிடல் ஹார்ன் ஆண்டனாவிற்கான ஒரு முழுமையான வடிவமைப்பு மாதிரியாகும் நாம் இப்பொழுது புலத்தைக் காண்போயேமானால் பொதுவாக இந்த ஹார்ன் ஆண்டனாவின் அப்பேசர் நீள அளவிலும் குறுகிய அளவிலும் விரிவடைதல் ஏற்படுகிறது எனவே இங்கு அளவிடக் கூடிய அளவில் கிராஸ் போலரிசேசன் ஏற்படுகிறது இந்த டாமீனண்ட் மோட் வேவ்கைடில் குறுகிய அளவில் கிராஸ் போல் லூப் உள்ளது இந்த ஆண்டனாவின் விரிவடைதல் பகுதியில் கிராஸ் போலரிசேசன் கூறுகள் உருவாக்கப்படுகிறது எனவே பிரமிடல் ஹார்ன் ஆண்டனாவில் கிராஸ் போல் ஏற்படுகிறது இந்தக் கிராஸ் போல் சில சிக்கல்களை உருவாக்குகிறது இந்த ஹார்ன் ஆண்டனா பெரிய அப்பேசர் கொண்டுள்ளதால் அதில் அளவிடக்கூடிய அளவில் கிராஸ்போல் உருவாகிறது மேலும் எதிரொலிப்பு விலகல் ஆகியவை ஏற்படுகிறது எனவேதான் இந்த வகை ஆண்டனாவின் செயல்திறன் அதிகமாக இருப்பதில்லை இங்கு இழப்பு என்பது கிராஸ் போல்ஆல் ஏற்படுகிறது அதாவது அது போலரிசேசன் இழப்பாகும் எனவேதான் ஹார்ன் ஆண்டனாவில் செயல்திறன் 50 முதல் 60 விழுக்காடு வரை உள்ளது ஹார்ன் ஆண்டனாவின் செயல் திறன் 75 முதல் 80 விழுக்காடு வரை உயர்த்துதல் வேண்டும் குறிப்பாக ரேடியோமீட்டர் பயன்பாடுகளில் அதாவது தொலைதூர பயன்பாடுகளில் 75 முதல் 80 விழுக்காடு வரை செயல் திறன் உள்ள ஹார்ன் ஆண்டனா பயன்படுத்தப்படுகிறது இந்த வகை ஹார்ன் ஆண்டனா கொருகேட்டட் எனஅழைக்கப்படுகிறது பொதுவாக இதில் என்ன நடக்கிறது என்றால் இதில் கிராஸ்போல் உருவாக்கப்படுகிறது அந்தக் கிராஸ்போல் ஒடுக்கப்பட்டுத் தூய்மையான போலரிசேசன் ஏற்படுகிறது இந்தவிதமான ஹார்ன் ஆண்டனாவில் என்ன நிகழ்கிறது என்றால் இங்கு ஹார்ன் ஆண்டனாவின் உட்புறபகுதியை பக்கவாட்டு பார்வை முறையில் காணும்பொழுது இவ்விதமான கருகேஷன் உள்ளது இங்கே உட்புறப்பகுதியில் உலோகத்தாலான சிலநீட்சிகள் ஏற்படுத்தப்படுகிறது இந்த நீட்சிகள் இவ்வித அமைப்பில் இருக்கும் இவை அனைத்தும் உலோகத்தால் ஆனவை இந்த நீட்சி அமைப்புக் கிராஸ் போலரிசேசன்களை சுவீகரித்துக் கொள்கிறது இந்த நீட்சி அமைப்புகளின் அளவுகள் போன்றவை அதன் வெட்டப்பட்ட பகுதி கொண்ட அமைப்புகள் கொருகேட்டட் ஹார்ண் என அழைக்கப்படுகிறது இப்பொழுது நாம் கோணமையம் என்ற ஒரு புதுக் கருத்தை காண்போம் பொதுவாக ஆண்டனாவின் தொலைதூர கதிர்வீச்சு மதிப்பை பொதுவான சமன்பாடாகப் பின்வருமாறு எழுதலாம் Efaru Eeje jk0rr இதில் Eவானது வீச்சு ஃபங்ஷன் இது மற்றும் மதிப்புக் கொண்டு மாறுபடுகிறது ej ஆனது கோண ஃபங்ஷன் ஆகும் கண்காணிப்பு வழிகாட்டல் மற்றும் தரை இறக்கம் போன்ற அமைப்புகளில் பயன்படும் ஆண்டனாக்களில் ரெபரன்ஸ் புள்ளி தேவைப்படுகிறது அதாவது ரெபரன்ஸ் புள்ளி என்பது ஆண்டனாவின் கதிர்வீச்சு எந்தப்புள்ளியிலிருந்து வருகிறது என்பது ஆகும் நாம் மேற்கண்ட அப்பேசர் ஆண்டனாக்களில் ரெபரன்ஸ் புள்ளி என்ற ஒரு புள்ளி கிடையாது ஏனெனில் ரெபரன்ஸ் புள்ளி என்பது ஸ்பெரிகள் அலைகளில் மட்டுமே காணப்படுவதாகும் இந்த அப்பேசர் ஆண்டனாக்கள் லைன் சோர்ஸ் மூலம் சிலின்றிகள் அலைகளை உருவாக்குக்கிறது ஆனால் இங்கே ஒரு அனுமானபுள்ளி ஏற்படுத்தப்படுகிறது அந்த புள்ளி ரெபரன்ஸ் ஆக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்தப் புள்ளி என்பது என்ன எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ரேபரன்ஸ் புள்ளிய எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிர்வெண்ணில் ஆண்டனாவின் பண்புகளை பெற்றிருத்தல் வேண்டும் இந்த கோண ஃபங்ஷன் ஆனது மற்றும் ஆகியவற்றிற்குச் சுதந்திரமானது அதாவது இந்த மற்றும் அவற்றின் எந்த மதிப்பிற்கும் மதிப்பானது மாறாதஒன்றாகும் ரெபரன்ஸ் புள்ளியானது இந்தப்பண்பு கொண்டதாக இருத்தல் வேண்டும் எனவே குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் இந்த மற்றும் மதிப்பானது சுதந்திரமானது மற்றும் அது செல்லுபடியாககூடியதான ஒன்றாகும் இதை நாம் கோணமையம் என்று அழைக்கலாம் ஆகவே ரெபரன்ஸ் கோணமையத்திலிருந்து ஆண்டனாவல் வெளியிடப்படும் கதிர்வீச்சு புலமானது ஸ்பெரிகள் அலையாகும் இந்த அலையானது சமகோண மேற்பரப்புக் கொண்டது ஆகும் செயல்முறையில் பயன்படுத்தபடும் அரே ரிப்லெக்டர் ஆண்டனாகளில் ஒரு கோண மையம் செல்லத்தக்கதாகும் இங்கு வின் மதிப்பு உள்ளது ஆனால் யின் மதிப்புக்கிடையாது இருந்தபோதும் அநேக அமைப்புகளில் அந்தப்புள்ளியை காணலாம் அதன் மதிப்பு அநேக மற்றும் மதிப்பிற்கு மாறாதஒன்றாகும் குறிப்பாக முதன்மை லூப்பில் மற்றும் எல்லை வரை ரிப்லெக்டர் உள்ளீடானது ஆண்டனாவின் ஸ்பேஸ் மையத்தை நோக்கி அமைக்கப்படுகிறது இதைப்பற்றி நாம் பின்பு விரிவாகக்காணலாம் ஆகையால்தான் இங்கு மையப்புள்ளி என்ன என்பதை அறிகிறோம் அதாவது எந்தப்புள்ளியிலிருந்து ஆண்டனாவின் கதிர்வீச்சு வெளிப்படுகிறது என்பதை அறிவதாகும் பொதுவாக ஹார்ன் ஆண்டனாவின் கோணமையமானது ஆண்டனாவின் வாய்பகுதியில் அமைவதில்லை வாய்ப்பகுதி என்பது இந்தப் பகுதியாகும் இது அப்பேசர் பகுதியாகும் கோணமையமானது வாய்ப்பகுதி அல்லது அப்பேசர் பகுதியில் அமைவதில்லை பொதுவாக இது அப்பேசர் மற்றும் இமேஜினரி உச்சிப்புள்ளிக்கு இடையில் அமைகிறது இங்கு இது அப்பேசர் பகுதி இது அதன் இமாஜினரி உச்சபுள்ளியாகும் கோணமையமானது இதற்கு இடைப்பட்ட பகுதியில் ஏதேனும் ஓரிடத்தில் அமையப்பெறும் கோணமையம் அமையும் சரியான இடம் என்பது ஹார்ன் ஆண்டனாவின் விரிவடைதல் கோணத்தைப் பொருத்தது விரிவடைதல் கோணம் அதிகம் எனில் அதன் கோணமையம் உச்சபுள்ளிக்கு அருகில் அமையும் மேலும் விரிவடைதல் குறைகிறது என்றால் கோணஅமையும் பகுதியானது அப்பேசர் பகுதியை நோக்கி செல்லும் எனவே திறந்தவெளி வேவ்கைடில் கோணமையம் எங்கு உள்ளது இதன் விரிவடைதல் கோணம் 0 ஆகையால் அதன் மையம் அப்பேசரில் அமைகிறது இத்துடன் நீங்கள் ஹார்ன் ஆண்டனாவை எவ்வாறு வடிவமைப்பது என அறிந்துகொண்டீர்கள் மேலும் முன்பே டைபோல் மற்றும் போல்டட் டைபோல் போன்றவற்றின் வடிவமைப்பை அறிந்துள்ளோம் ஆகையால் இங்கு நீங்கள் அப்பேசர் ஆண்டனாவின் வடிவமைப்பை பற்றிய போதிய அனுபவத்தைப் பெற்றுள்ளீர்கள் இந்த அனுபவமானது இக்காலத்தில் தொலைக்காட்சி ரிசப்ஷன்களில் பயன்படுத்தப்படும் டிஷ்ஆண்டனாகளின் வடிவமைப்பை அறிந்துகொள்ளப் பயன்படும் இது மேலும் செயற்கைக்கோள் தொடர்புத்துறையிலும் பயன்படுகிறது அதாவது அதன் செயல்திறன் 60 முதல்70 விழுக்காடு வரை அல்லாது 90 விழுக்காடு செயல்திறனில் பயன்படுகிறது அதைப்பற்றி நாம் அடுத்த வகுப்பில் காணலாம் அதைப்பற்றி நாம் முழுமையாகக் காணப்போவதில்லை ஆனால் அதனுடைய முக்கியமான நன்மைகள் அதன் செயல்திறன் போன்றவற்றைக் காணலாம் அதேபோன்று வடிவியல்பொருத்து அதன்கெயின் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதைக் காணலாம் அதுமட்டுமல்லாது இவ்வகையான ஆண்டனாக்களை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பதைப்பற்றி நாம் நேரம் இருக்குமேயானால் காணலாம் நன்றி